என் பி டெல் ஆன்லைன் சான்றளிப்பு பயிற்சியின் பயோரியாக்டர்ஸ் பற்றிய சொற்பொழிவு எண் 5 க்கு உங்களை வரவேற்கிறோம் போன சொற்பொழிவில் நாம் பயோரியாக்டர் மூலம் இரண்டு முக்கிய விளைபொருள்கள் செல்களை அல்லது அவை உருவாக்கும் விளைபொருள்களை உற்பத்தி செய்யலாம் என்று அதை இந்த சொற்பொழிவில் சற்று மேம்படுத்தி பார்க்கலாம் நாம் பலவகையான மாதிரிகள் அதாவது மாடல்கள் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தின் மாறுதல்கள் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் உடன் விளைபொருள் கன்சன்ட்ரேஷன் உடன் மற்றும் முக்கியமாக வளர்ச்சி இயக்கவியலின் மாதிரிகளை பார்த்தோம் நாம் இதில் ஒரு மாடல் வினை பொருள் உருவாக்கத்தின் இயக்கவியல் பற்றிய லூடுகிங் பைரேட் மாடல் பார்த்தோம் பிறகு ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் பராமரிப்பு பற்றிய சில கருத்துக்களை பார்த்து பிறகு போன சொற்பொழிவை முடித்துக்கொண்டோம் இன்றைய சொற்பொழிவை என்சைமிலிருந்து தொடங்குவோம் பயோரியாக்டர் இன் விளைவுகளான செல்கள் மற்றும் அவை உருவாக்கும் விளை பொருள்களையும் என்சைம் சார்ந்து ஏற்பட்ட விளை பொருள்களையும் சற்றே மேம்படுத்துவோம் என்று நான் கூறியிருந்தேன் என்சைம் பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்சைம்கள் புரதத்தால் ஆனவை அவை நுண்ணுயிர்களால் பயோரியாக்டர் களில் தயாரிக்கப்பட்டு மிக அதிகமாக தொழிற்சாலைகளில் உபயோகிக்கப்படுகின்றன என்சைம் மீது நமக்கு கூடுதல் ஆர்வம் உண்டு ஏனெனில் அவை விளைபொருள்கள் உருவாக காரணமாக இருக்கும் உதாரணத்திற்கு ஏ விலிருந்து பி க்கு மாற்றுவதற்கு என இது போல பல மாற்றங்களை செய்ய காரணமாக இருக்கும் ஏ ஐ விட பி நமக்கு விருப்பமுள்ள விளைபொருளாக இருக்கலாம் மற்றும் இதன் மாற்றம் என்சைம் மூலமாக செயல்படுத்தலாம் என்சைம் வாயிலாக நடக்கும் இந்த உயிரியல் உருமாற்றம் அதாவது பயோ ட்ரான்ஸ்போர்மேஷன் செயலை நாம் பயோரியாக்டரில் செயல்படுத்துவோம் இந்த செயல்பாட்டை நாம் பார்ப்பதற்கு முன் என்சைம் ஐ பற்றி முதலில் பார்ப்போம் என்சைம் நுண்ணுயிர்களால் பயோரியாக்டர் களில் தயாரிக்கப்பட்டு மிக அதிகமாக தொழிற்சாலைகளில் உபயோகிக்கப்படுகின்றன சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுத்துள்ளேன் இவை பத்து வருடங்களுக்கு மேல் உபயோகிக்கப்படுகின்றன இந்தப் பட்டியலில் தொழிற்சாலையும் அங்கு உபயோகிக்கப்படும் என்சைம்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவை மிக அதிகமாக மாசு நீக்கும் தொழிற்சாலைகள் அதாவது டிடர்ஜெண்ட் இன்டஸ்ட்ரி களில் பயன்படுத்தப்படுகின்றன முக்கியமாக புரோடிஏசஸ் மற்றும் அமைலேஸ்சஸ் டிடர்ஜென்ட்களின் மாசு அகற்றும் தன்மையை மேம்படுத்துவதால் அவை இந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன மது வடித்தல் தொழிற்சாலைகளில் புரோடிஏசஸ் குளூகனேசஸ் மற்றும் அமைலேஸ்சஸ் உபயோகிக்கப்படுகின்றன பால்பண்ணை தொழிற்சாலைகளில் ரெனின் லைபேஸ்சஸ் லாக்டேஸ்சஸ் ஸ்டார்ச் தொழிற்சாலைகளில் அமைலேஸ்சஸ் குளுகோஸ் ஐசோமரேஸ் நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டார்ச் ஐ நாம் உடைத்து குளுகோஸ் ஆக மாற்றி ஃபர்மெண்டேஷன் செய்ய உபயோகப்படுத்தலாம் என்று இந்த செயலை அமைலேஸ் செய்கிறது ஜவுளி தொழிற்சாலை அமைலேஸ் தோல் தொழிற்சாலை டிரிப்ஸ்இன் புரோடிஏசஸ் மற்றும் என்சைம்களின் கலவையை உபயோகிக்கலாம் என்சைம்களின் கலவையை தோல் தொழிற்சாலைகளில் உபயோகிப்பார்கள் மருந்து தொழிற்சாலைகளில் ட்ரிப்ஸ்இன் உங்களுக்கு ஒரு உதாரணம் என்சைம்களை பயோரியாக்டரில் ஒரு காரணியாக உபயோகித்து பலவிதமான விளைபொருள்களை உருவாக்கலாம் என்று முன்பு கூறியதை நினைவு கொள்வோம் அப்படிப்பட்ட பயோரிஆக்டர் ரை நாம் என்சைம் பயோரிஆக்டர் கூறுவோம் உதாரணத்திற்கு பெனிசிலின் அசைலேஸ் 6 அமினோ பென்சிலாநிக் ஆசிட் அல்லது 6 ஏ பி ஏ உற்பத்தி பென்சிலின் ஜி இலிருந்து பென்சிலின் ஜி பெனிசிலின் அசைலேஸ் னால் 6 ஏ பி ஏ ஆக மாற்றப்படுகிறது 6 ஏ பி ஏ மிக அதிகமாக பயன்படுகிறது குளுகோஸ் ஐசோமரேஸ் ஸ்வீட் இன்வர்ட் சுகர் தயாரிக்க உபயோகிக்கப்படுகிறது இது மிக அதிகமாக உணவு மற்றும் குடிபான தொழிற்சாலைகளில் உபயோகிக்கப்படுகிறது நாம் என்சைம் வினைகளின் இயக்கவியலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கவியல் வளர்ச்சி விகிதம் மற்றும் விளைபொருள்கள் உருவாக்கத்தின் விகிதம் ஆகியவற்றைப் பார்த்தோம் இப்போது நாம் என்சைம் வினைகளின் இயக்கவியலை நன்றாக புரிந்து கொள்வது என்சைம் பயோரியாக்டர் இன் வடிவமைப்பு மற்றும் இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும் இந்த சொற்பொழிவில் நாம் இனி என்சைம் இயக்கவியல் பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை எளிமையாக முறையில் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்சைம் எவ்வாறு எதிர்வினையால் விளை பொருளை உருவாக்குகிறது இது செயல்முறையில் எவ்வாறு பங்கேற்கிறது இது செயலில் எவ்வாறு காரணியாக இருக்கிறது எல்லோராலும் ஏற்கப்பட்ட மிகவும் எளிமையான ஒரு என்சைம் சார்ந்த வினை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஈ என்பது என்சைமை குறிக்கும் எஸ் அடி மூலக்கூறு அதாவது சப்ஸ்டிரேட் ஐ குறிக்கும் பி விளைபொருள் அதாவது ப்ராடக்ட் ஐ குறிக்கும் என்சைம் சப்ஸ்டிரேட் உடன் திரும்பு திறனுள்ள எதிர்வினை அதாவது ரிவர்ஸிபில் ரியாக்சன் காட்டும் இதன் முன்னோக்கு செயலின் விகிதம் k1 மற்றும் பின்னோக்கு செயலின் விகிதம் k2 ஆகும் இந்த திரும்பு திறனுள்ள எதிர்வினை என்சைம் சப்ஸ்டிரேட் இன் பிணைப்பை உருவாக்கும் இது வேகமான செயல்படும் எதிர்வினை இது ஒரு சமநிலை எதிர்வினையும் ஆகும் இதில் k1 மிகவும் அதிகமாக இருக்க சமநிலை வினையாக இருக்கும் இந்த என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு மேலும் செயல்பட்டு விளைபொருள் மற்றும் என்சைம் உருவாக்கும் இந்த செயலின் ரேட் கான்ஸ்டன்ட் k3 ஆகும் இதுவே ஒரு என்சைம் சார்ந்த எதிர்வினை இன் ஒட்டுமொத்த செயல்முறை இது இவ்வாறு இருந்தால் இதை நாம் ஒரு மூடி வைத்த பாத்திரத்தில் நம்முடைய அமைப்பான ஒரு பேட்ச் ரிக்டரில் நடைபெறுகிறது என்று எடுத்துக் கொண்டோமானால் அதற்கு ஒரு திரள் சமநிலை அதாவது மாஸ் பேலன்ஸ் எழுத முயற்சிப்போம் இங்கு நம்முடைய கவனம் விளை பொருளை சார்ந்துள்ள திரள் சமநிலை காரணம் அது நமக்கு விளைபொருள் உருவாகும் விகிதத்தை கொடுக்கும் ஒரு பேட்ச் எதிர்வினையில் இன்புட் மற்றும் அவுட்புட் விகிதத்தை ஜீரோவாக கொள்வோம் எனவே இவை இரண்டும் மறைந்துவிடும் நம்மிடம் வெறும் விளை பொருளை சார்ந்த உட்கொள்ளும் விகிதமும் உருவாகும் விகிதமும் மட்டும் இருக்கும் எனவே விளைபொருள் உருவாக்கும் விகிதத்தில் இருந்து உட்கொள்ளும் விகிதத்தை கழித்தால் நமக்கு விளைபொருள் குவியும் விகிதம் கிடைக்கும் இவையெல்லாம் திரள் சார்ந்து இருக்கும் rgP rcPddt இங்கே நாம் விளைபொருளின் உட்கொள்ளல் இல்லை என்று அனுமானம் கொண்டோமானால் உருவாகும் விகிதம் குவியும் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் rgP ddt வேதியக்கவியலில் இதன் விகிதம் பர் யூனிட் வால்யூம் அடிப்படையில் rgP குறிப்போம் நாம் நம் விகிதங்களை இந்த அடிப்படையில் தான் எழுதுவோம் இவைகளை அடிப்படையாகக் கொண்டு உள்ளதால் நாம் மாஸ் பர் வால்யும் பர் டைம் என்று குறிப்போம் இதை நீங்கள் உங்கள் உயர் நிலை பள்ளிக்கல்வியில் படித்திருப்பீர்கள் எனவே பர் யூனிட் வால்யும் விகிதத்தில் உள்ள k3 ஐ என்சைம் சப்ஸ்டிரேட் இன் பிணைப்புடன் பெருக்கினால் முதல்முறை கிடைக்கும் rgP k3ES அதுதான் முந்தைய ஈக்குவேஷன் நமக்கு தேவையான மாஸ் பர் டைம் கிடைக்க இருபுறமும் நம் அமைப்பின் வால்யூம் ஆல் பெருக்க வேண்டும் கன்சன்ட்ரேஷன் என்பது மாஸ் பர் வால்யும் ஆகும் எனவே நாம் வகுத்தால் நமக்கு விளைபொருள் உற்பத்தி விகிதம் மாஸ் வாயிலாக கிடைக்கும் எனவே rgP rP k3ES இனி நாம் பாத்திரத்தில் உள்ள என்சைம் க்கு மாஸ் பேலன்ஸ் எழுதுவோம் இதற்கு முன் விளைபொருளுக்கு மாஸ் பேலன்ஸ் எழுதினோம் இனி என்சைம்க்கு எழுதுவோம் இதை நாம் எந்த குறித்த நேரத்திற்கும் எழுத முற்பட்டால் அதாவது என்சைம் கட்டில்லாமல் மற்றும் சப்ஸ்டிரேட் உடன் பிணைக்கப்பட்டு இப்படி நம் செயல்பாட்டில் நாம் பார்த்தவாறு எனவே ஒட்டுமொத்த என்சைமின் மாஸ் என்பது ஒட்டுமொத்த என்சைமின் கன்சன்ட்ரேஷன் ஐ வால்யூம் உடன் பெருக்குவது ஆகும் ஒட்டுமொத்த என்சைமின் மாஸ் என்பது கட்டில்லாமல் உள்ள என்சைம் மாஸ் மற்றும் சப்ஸ்டிரேட் உடன் பிணைக்கப்பட்டு இருக்கும் என்சைம் மாஸ் இன் கூட்டுதல் கட்டில்லாமல் உள்ள என்சைம் மாஸ் என்பது கட்டில்லாமல் உள்ள என்சைம் கன்சன்ட்ரேஷன் உடன் வால்யுமை பெருக்குவது மற்றும் சப்ஸ்டிரேட் உடன் பிணைக்கப்பட்டு இருக்கும் என்சைம் கன்சன்ட்ரேஷன் உடன் வால்யுமை பெருக்குவது Et V EV ESV எனவே இதுதான் மாஸ் பேலன்ஸ் இதைத்தான் நாம் சமன்படுத்த முடியும் கன்சன்ட்ரேஷன் ஐ அல்ல கன்சன்ட்ரேஷன் களை நேரடியாக நாம் சமன்படுத்த முடியாது ஆனால் மாஸ் நாம் சமன் படுத்த முடியும் எல்லாவற்றிலும் வால்யூம் ஒன்றாக இருப்பதால் நமக்கு கன்சன்ட்ரேஷன் இல் சமநிலை கிடைக்கிறது ஒட்டுமொத்த என்சைம் இன் கன்சன்ட்ரேஷன் என்பது கட்டில்லாமல் உள்ள என்சைம் கன்சன்ட்ரேஷன் உடன் சப்ஸ்டிரேட் உடன் பிணைக்கப்பட்டு இருக்கும் என்சைம் கன்சன்ட்ரேஷன் கூட்டுவது Et E ES இங்கே ஈக்குவேஷன் வெறும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே சப்ஸ்டிரேட் உடன் பிணைக்கப்பட்டு இருக்கும் என்சைம் கன்சன்ட்ரேஷன் என்பது ஒட்டுமொத்த என்சைம் இன் கன்சன்ட்ரேஷன் இலிருந்து கட்டில்லாமல் உள்ள என்சைம் கன்சன்ட்ரேஷன் ஐ கழிப்பதாகும் ES Et E இதை நாம் ஒருவரை கட்டம் வாயிலாக இட்டோமானால் அதாவது சப்ஸ்டிரேட் விளைபொருள் மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு இவைகளின் கன்சன்ட்ரேஷன் நேரத்திற்கு எதிராக எதிர்வினை நடக்கும் பொழுது நமக்கு இவ்வாறு கிடைக்கும் சப்ஸ்டிரேட் எதிர்வினை காரணமாக விளைபொருள் கொடுக்கும் எனவே அதன் கன்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் விளைபொருள் உருவாகத் தொடங்கியதால் அதன் கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கான்சன்ட்ரேசன் தொடக்க நிலையில் மிக குறுகிய காலகட்டத்தில் சற்று உயர்ந்து இருக்கும் ஆனால் அதன் பிறகு அதன் கன்சன்ட்ரேஷன் இல் மாற்றம் இல்லாமல் இருக்கும் எனவே நாம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்சைம் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் குவியும் விகிதம் ஜீரோ வாகவே இருக்கும் காரணம் அவை எதிர்வினை இன் பொழுது குவியத் தொடங்கினால் அதன் அளவு மேலே அல்லது கீழே சென்று இருக்கும் ஆனால் மாற்றம் ஏதும் இல்லாமல் இருப்பதால் அதை நாம் ஜீரோ எனவே கருதலாம் இது நாம் முன்பு பார்த்த அதே ஈக்குவேஷன் நம் அமைப்பில் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் உருவாக்கும் விகிதம் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் உட்கொள்ளும் விகிதத்தில் இருந்து கழித்தால் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் குவியும் விகிதம் கிடைக்கும் கன்சன்ட்ரேஷன் இல் எந்த மாற்றமும் இல்லாததால் நாம் இதை ஜீரோ என கருதுவோம் rgES rcESdmESdt 0 இதை நீங்கள் உங்கள் மேல்நிலைப்பள்ளியில் அல்லது பொறியியல் கல்வி பயிற்சிக்காக தயார் செய்யும்பொழுது இந்த என்சைம் இயக்கவியல் பற்றி படித்திருப்பீர்கள் மிதமான முறையில் நாம் இந்த கருத்தை பார்த்திருக்கிறோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த கருத்தாகும் இந்தக் கருத்தின் விளைவுகளை நாம் பொதுவான முறையில் பார்ப்போம் அதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம் அதற்குமுன் நாம் நன்கு அறிவோம் என்சைம் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் மாற்றம் எதுவும் இல்லை அதனால் நாம் அதை ஜீரோ என எடுத்துக் கொள்கிறோம் எனவே நாம் என்சைம் சப்ஸ்டிரேட் இன் பிணைப்பு ஒரு பொய்யான சீர்நிலையில் இருப்பதாக அனுமானம் கொள்வோம் இந்த பொய்யான சீர் நிலையை சூடோ ஸ்டெடி ஸ்டேட் அல்லது பி எஸ் எஸ் என கூறுவோம் இந்த கருத்து ஒரு பேட்ச் அமைப்பிற்கு பொருந்தும் இந்த கருத்தை நாம் பொதுவாக பார்ப்போம் இந்தக் கருத்தை பொதுவாக எடுத்துக்கொள்ள நாம் ஒரு உதாரணத்தை கற்பனை அளவிலான ஒரு ஊர்திக்கு இன்ஜின் செய்வது என்ற உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் ஒரு இன்ஜினை அதன் மறையாணி செய்வதில் இருந்து முழுமையாக இன்ஜினை ஒன்று சேர்த்து இணைப்பது வரை நாமே முற்றிலுமாக செய்வதாகக் கொள்வோம் ஒரு மறையாணி 5 நொடிகளில் 1 என்ற விகிதத்தில் தயாராகும் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு கார் என்ஜின் ஒரு மணி நேரத்திற்கு 1 என்று தயாராகும் என்று கொள்வோம் இதில் மறையாணி தயாராகும் நேரம் 6 அல்லது 7 நொடிகள் அல்லது 3 4 நொடிகள் என்று நேரத்தில் மாறுபட்டாலும் அதாவது மாறுகிற நிலையில் இருந்தாலும் இந்த செயல்முறையில் உள்ள மாறுபாடு ஒரு மணி நேரம் தேவைப்படும் இஞ்சின் உற்பத்தியை பாதிக்காது நொடிகளில் உள்ள மாற்றம் பல மணி நேரம் தேவைப்படும் ஒரு செயலில் பாதிப்பு ஏதும் இருக்காது இங்கே இன்ஜின் செய்வதற்கு பல ஆயிரம் நொடிகள் தேவைப்படுகிறது அதாவது 60x60 3600 நொடிகள் இந்த அமைப்புகளின் காலகட்டம் வெவ்வேறாக இருந்தால் வேகமான செயல்பாட்டின் மாறுகிற நிலை மெதுவாக உள்ள செயல்பாட்டில் எந்த பாதிப்பும் இருக்காது காரணம் ஒன்று மிகவும் வேகமான செயல்முறை மற்றொன்று மிகவும் மெதுவான செயல்முறை நாம் நம் கவனத்தை மெதுவான செயல்முறையில் வைத்தோமானால் வேகமான செயல் முறையை நாம் சீர் நிலையில் உள்ளதாகவே கொள்ளலாம் அது அவ்வாறு இல்லை என்றாலும் இதைத்தான் நாம் போலியான சீர் நிலை என்று கூறுவோம் எனவே நம் கவனம் ஒரு மணி நேர இஞ்சின் உற்பத்தியில் இருந்தால் சில நொடிகள் மாற்றம் உள்ள மறையாணி செயல்முறை முக்கியமானதல்ல எனவே மறையாணி செயல்முறையை நாம் சீர் நிலையில் உள்ளதாக எடுத்துக் கொள்வோம் அது மாற்ற நிலையில் சில நொடிகள் வேறுபாட்டில் இருந்தாலும் இங்கே என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் வேறுபாட்டை விளைபொருள் உருவாக்கத்துடன் ஒப்பிட்டால் அது மிக வேகமான செயல் முறை எனவே விளைபொருள் உருவாகும் நேரத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த என்சைன் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் போலியான சீர் நிலை இல் இருப்பதாகவே கொள்வோம் எனவே எப்போதெல்லாம் 2 செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட வகையில் மிக அகலமான வேறுபாட்டில் இருக்கிறதோ அப்பொழுது நாம் போலியான சீர் நிலை ஊகம் உபயோகிப்போம் இதை நாம் மறுபடியும் பிறகு வரும் பாடங்களில் பார்ப்போம் தற்போது புரிந்த வரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்தப் புரிதல் இயக்கவியல் ஈக்குவேஷன் நிறுவுதலை பாதிக்காது மறுபடியும் நாம் இந்த ஈக்குவேஷன் ஐ பார்ப்போம் இதில் என்சைம் மற்றும் சப்ஸ்டிரேட் பிணைப்பு திரும்பு திறன்கொண்டது என்சைம் மற்றும் விளைபொருள் திரும்பு திறன் அற்றது இங்கே என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் உருவாக்கும் விகிதம் மீது கவனம் செலுத்துவோம் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் உருவாக்கும் விகிதம் என்பது k1 என் என்சைமின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் சப்ஸ்டிரேட் இன் கன்சன்ட்ரேஷன் வால்யூம் உடன் பெருக்குவது இது மாஸ் சார்ந்து உள்ளது எனவே இதை வால்யூம் உடன் பெருக்கி இருக்கிறோம் rgES k1ESV மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் உட்கொள்ளும் விகிதம் இங்கே பார்த்தோமானால் அது ஒரு திரும்பு திறன்கொண்ட எதிர்வினை ஆகும் அதன் ரேட் கான்ஸ்டன்ட் k2 ஆகும் மற்றும் இந்த எதிர்வினையில் ரேட் கான்ஸ்டன்ட் k3 ஆக இருக்க இதன் உட்கொள்ளல் k2 உடன் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வால்யூமை பெருக்கி மற்றும் k3 உடன் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வால்யூமை பெருக்கி பிறகு இவை இரண்டையும் கூட்டினால் கிடைக்கும் rcESk2ESV k3ESV இங்கே உருவாகும் விகிதமும் உட்கொள்ளும் விகிதமும் உள்ளது எனவே மாஸ் பேலன்ஸ் என்பது உருவாக்கும் விகிதத்தில் இருந்து உட்கொள்ளும் விகிதத்தை கழிப்பது போலியான சீர் நிலை ஊகம் காரணத்தால் நாம் குவியும் விகிதத்தை ஜீரோவாக கொண்டோம் என்பதை முன்பே பார்த்துவிட்டோம் இதன் காரணமாக என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் உருவாக்கும் விகிதமும் உட்கொள்ளும் விகிதமும் சமமாக இருக்கும் rgES rcESdmESdt 0 rgES rcES இரண்டு விகிதங்களின் இடத்திலும் நாம் கன்சன்ட்ரேஷன் சார்ந்த k1ஐ கன்சன்ட்ரேஷன் சார்ந்த k2k3 உறுப்புகளுடன் சமமாக்குவது அதாவது k1 என் என்சைமின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் சப்ஸ்டிரேட் இன் கன்சன்ட்ரேஷன் வால்யூம் உடன் பெருகியதை k2 உடன் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வால்யூமை பெருக்கி மற்றும் k3 உடன் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வால்யூமை பெருக்கி பிறகு இவை இரண்டின் கூட்டுதல் உடன் சமம் ஆக்குவது k1ESV k2ESV k3ESV இருபுறமும் வால்யூம் ஒன்றாகவே உள்ளதால் அவற்றை நீக்கிவிட்டால் நமக்கு கீழ்கண்டவாறு கிடைக்கும் k1ES k2ES k3ES இது அதே ஈக்குவேஷன் தான் k1ES k2ES k3ES இதை நாம் இப்போது இடமாற்றம் செய்கிறோம் நாம் எல்லா k1 யும் E சார்ந்து சேகரிக்கிறோம் E அறிவது கடினம் ஆனால் Et கண்டறிய வாய்ப்பு உள்ளது எனவே எல்லா E உறுப்புகளையும் Et மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு சார்ந்து எழுதுவோம் இதை நாம் முன்பே என்சைம் மீது உள்ள மாஸ் பேலன்ஸ் ஆக கண்டுபிடித்து விட்டோம் நாம் அதை மீண்டும் ஒருமுறை சென்று சரி பார்த்துக் கொள்வோம் K1ஐ Et இலிருந்து என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு கழிக்கப் பட்டதுடன் S ஐ பெருக்கினால் அது மறுபுறம் k2k3 கூட்டல் உடன் பொதுவாக உள்ள ES ஐ பெருக்குவோம் k1Et ESS k2k3ES மேலும் சிறிது அல்ஜிப்ரா பின் துணைகொண்டு இதை பார்ப்போம் S ஐ அடுப்பினுள் எடுத்துச் சென்று பிறகு என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு உள்ள உறுப்புகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிறோம் ஆக k2k3 இன் கூட்டுதல் ES உடன் பெருக்கப்பட்டு பிறகு k1 ES S இன் பெருக்கல் உடன் கூட்டுவோம் ஈக்குவேஷன் இன் இடது புறத்தில் உள்ள உறுப்புகளை அப்படியே வைத்துவிட்டு வலதுபுறத்தில் உள்ளவற்றில் பொதுவாக உள்ள ES வெளியே எடுத்தால் k2k3 இன் கூட்டுதல் k1 Sபெருக்குதல் உடன் கூட்டப்பட்டு கிடைக்கும் வலதுபுறத்தில் ES வைத்து மற்ற அனைத்தையும் இடதுபுறம் இடமாற்றம் செய்தோமானால் இடதுபுறம் இருந்த k1EtS வலது புறத்திலிருந்து வந்த உறுப்பான k1 Sபெருக்குதல் உடன் கூட்டப்பட்ட k2k3 இன் கூட்டுதல் இவற்றால் வகுக்கப்படும் k1EtS k2k3ESk1ESS k1EtS k2k3k1SES k1EtSk2k3k1S ES பகுதி விகுதி இரண்டையும் நாம் k1 ஆல் வகுத்தால் பகுதியில் இதிலிருந்து k1 மறைந்துவிடும் விகுதியில் k2k3 இன் கூட்டுதல்k1 ஆல் வகுக்கப்படும் மற்றும் அவை S கூடுதல் உடன் விடுதியில் இருக்கும் இடது பக்கத்தில் இருக்கும் இந்த உறுப்பு என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் ஐ குறிக்கும் EtSk2k3k1S ES மறுபடியும் ஈக்குவேஷன் பார்ப்போம் EtSk2k3k1S ES இதிலுள்ள k2k3k1 உறுப்பை Km என்ற உறுப்பால் குறித்து அதே ஈக்குவேஷன்ஐ மறுபடியும் இவ்வாறு எழுதலாம் EtSKmS ES விளைபொருள் உருவாகும் விகிதம் மாஸ் விகிதம் வாயிலாக k3 ES மற்றும் வால்யூமின் பெருக்கல் என்று நாம் முன்பே பார்த்தோம் இந்த ஈக்குவேஷன் ஐ மறுபடியும் பார்ப்போம் rP k3ESV மேலே நமக்கு கிடைத்த என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பின் கன்சன்ட்ரேஷன் மதிப்பை இதில் இட்டால் நமக்கு கீழே உள்ள ஈக்குவேஷன் கிடைக்கும் rP k3EtSKmSV நாம் k3 மற்றும் Et பெருக்கலை vm என்ற உறுப்பு மூலம் குறித்தால் விளைபொருள் உருவாகும் விகிதம் இப்பொழுது vmS KmSஆல் வகுக்கப்பட்டு வால்யூம் ஆல் பெருக்கப்படும் rP என்பது மாஸ் சார்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் rP vmSKmSV இதில் vmk3Et rP பர் யூனிட் வால்யூம் வாயிலாக அதாவது கன்சன்ட்ரேஷன் வாயிலாக உள்ளதால் அதை நாம் v என குறிப்போம் எனவே v என்பது இனி vmSKmS என குறிப்போம் rPvvmSKmS இது உங்களுக்கு பழக்கப்பட்டது போல் தெரிகிறது அல்லவா ஆம் இதுதான் மிகப்பிரபலமான மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் ஆகும் இது ஒரு என்ஜாய்மின் இணைப்பு ஒரு சப்ஸ்டிரேட் உடன் ஆகும் வகையில் உபயோகிக்கப்படும் மிக எளிமையான ஒரு என்சைம் இயக்கவியல் ஈக்குவேஷன் ஆகும் ஒரு என்சைம் மற்றும் ஒரு சப்ஸ்டிரேட் சேர்ந்து இயங்கும் பொழுது அவை திரும்ப திறனுள்ள எதிர்வினையாக இயங்கி என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்பு உருவாக்கி பிறகு நமக்கு விளை பொருளையும் உருவாக்கி என்சைமை திரும்ப தந்துவிடும் எனவே வி என்பது vmSKmS ஆகும் இந்த வகையான ஈக்குவேஷன் உங்களுக்கு நாம் போன சொற்பொழிவில் பார்த்ததை நினைவூட்டுகிறதா அதை நீங்கள் நினைவில் வைத்திருங்கள் நாம் அதைப் பற்றி பிறகு பார்க்கலாம் எனவே இது தான் நமக்கு கிடைத்தது வி என்பது vmSKmS இதில் vm என்பது மற்றும் km என்பது k2k3k1 vmk3Et vvmSKmS இதில் vmk3Et Km k2k3k1 இப்போது இதை நாம் எங்கு பார்த்தோம் என்று உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா நாம் v அதாவது வால்யூம் சார்ந்த எதிர்வினை விகிதம் அல்லது வால்யூமெட்ரிக் ரேட் ஆஃப் ரியாக்சன் எதிராக எஸ் S அதாவது சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் வைத்து ஒரு வரை கட்டம் அமைத்தால் நமக்கு செவ்வக பரவளையம் அதாவது ரெக்டங்குலர் பரபோல கிடைக்கும் ஆம் இதுதான் நமக்கு மோநாடு ஈக்குவேஷன் இல் கிடைத்தது மோநாடு ஈக்குவேஷன் நமக்கு வளர்ச்சி விகிதத்தின் மாறுதல்களை கொடுத்தது அதாவது கல்ச்சர் இன் வளர்ச்சி விகிதம் எதிராக சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் வைத்து வரை கட்டம் அமைத்தோம் இங்கே மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் இல் என்சைம் எதிர்வினை சப்ஸ்டிரேட் கான்சன்ட்ரேசன் எனக்கு எதிராக வைத்து வரை கட்டம் அமைக்கிறோம் இரண்டிலும் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் தான் உபயோகிக்கிறோம் ஆனால் இங்கே என்சைமின் எதிர்வினை அங்கே வளர்ச்சி விகிதம் இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாக புரிந்துகொள்ளவேண்டும் இந்த இரண்டும் ஒரே வகையாக இருப்பதால் இதன் விளக்கமும் ஒரே வகையாக இருக்கும் Vm என்பது அதிகபட்ச விகிதம் அதாவது விகிதம் உயரத் தொடங்கும் பொழுது அதன் அதிகபட்ச நிலையை vm இல் அடையும் Km இடத்தில் நாம் S வைத்தோமானால் v S2S உடன் சமமாக இருக்கும் இதனால் Vm2 எனவே Km என்பது அதிகபட்ச அரை விகிதத்தில் உள்ள சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் இது மோநாடு ஈக்குவேஷன் விளக்கத்தை போலவே உள்ளது வி எம் மற்றும் கே எம் படிம அளவுகோல்கள் அதாவது மாடல் பாராமீட்டர்ஸ் அவற்றை நாம் எளிமையான என்சைம் இயக்கவியல் மூலம் முழுமையாக விவரிக்க வேண்டும் ஒரு பேட்ச் ரிக்டரில் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் மற்றும் நேரத்தை சார்ந்த பரிசோதனை நடத்துவதன் மூலம் நாம் அவற்றை உறுதிப்படுத்த முடியும் எஸ் க்கு எதிராக நேரத்தை குறிக்கும் தகவலை நாம் சேகரித்தால் மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் இல் v என்பது Vmax S K mS ஆல் வகுக்கப்பட்டது ஆகும் vvmSKmS இந்த ஈக்குவேஷன் ஐ தலைகீழாக்கி இருபுறமும் ஒன்றுக்கு கீழ் அவற்றை வகுத்தால் நமக்கு 1v என்பது vmSKmSஇன் தலைகீழான உறுப்பு அதாவது Km மற்றும்S இன் கூட்டல் VmS ஆல் வகுக்கப்படும் இது மேலும் KmVmS 1Vm என ஆகும் 1vKmSvmSKm1vmS1vm இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கவனமாக y என்பது mx c என பார்த்தீர்களென்றால் இதில் 1v என்பது x ஆகவும் Kmvm என்பது ஸ்லோப் என்கிற m ஆகவும் 1vm என்பது c என்கிற இன்டர்செப்ட் ஆகவும் நமக்கு ஒருவரை கட்டம் வாயிலாக கிடைக்கும் இவ்வாறு நாம் இந்த படிம அளவுகோல்கள் அதாவது மாடல் பாராமீட்டர்ஸ் ஐ மதிப்பிடலாம் இதுபோல் மதிப்பிடும் முறைகளில் சில இடையூறுகள் உண்டு ஆனால் அதைப் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டாம் இவ்வாறு கிடைத்த தகவல் நமக்கு மிகவும் பயனுள்ளது மற்றும் இந்த தகவலில் நல்ல பரப்பளவு இருக்கிறது என்று அனுமானித்துக் கொள்வோம் இதில் கிடைக்கும் எல்லைகடந்த தகவல்கள் இதன் மதிப்பை பாதிக்காது என்று நாம் எடுத்துக் கொள்வோம் இதை உபயோகிக்கும் பொழுது நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எனவே இவ்வாறு 1v க்கு எதிராக 1S இட்டு அமைக்கும் வரைபடம் லைன்வீவர் பர்க்கி பிளாட் ஆகும் இதில் Kmvm ஸ்லோப் மற்றும் 1vm இன்டர்செப்ட் ஆகும் எஸ் இக்கு எதிராக நேரத்தை வைத்து கிடைக்கும் தகவலில் இருந்து வி ஐ இரண்டு அடுத்தடுத்து உள்ள S மற்றும் t தகவல் புள்ளிகள் வைத்து வரை கட்டம் அமைப்போம் காரணம் நம்மிடம் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் மற்றும் நேரம் உள்ளது விகிதம் என்பது சப்ஸ்டிரேட் இன் மாற்றம் அதாவது டெல்டா எஸ் delta SS நேரத்தின் மாற்றம் அதாவது டெல்டா டி delta tt ஆல் வகுக்க படுவது ஒரு குறுகிய நேர இடைவெளியில் இதைத்தான் நாம் தோராயமாக எடுத்துக்கொள்வோம் பிறகு நாம் அந்த வகுத்தல் ஆல் கிடைக்கும் மதிப்பை நேரத்தின் நடு புள்ளியாக கொள்வோம் இவ்வாறு நாம் நம்மிடமுள்ள முழு தகவலை வைத்துக்கொண்டு நமக்குத் தேவையான அளவுகோல்களை கண்டெடுக்க வேண்டும் இதுதான் செய்முறை மூலம் கிடைக்கும் தகவல் எனவே 1v க்கு எதிராக 1S வைத்து வரை கட்டம் அமைத்தால் நமக்கு இப்படி ஒரு கோடு கிடைக்கும் இங்கே Y இன்டர்செப்ட் 1vm ஆகும் ஸ்லோப் Kmvm ஆகும் இன்னும் பல வகையான வரிகள் நாம் அமைக்கலாம் ஆனால் அதைப்பற்றி நாம் இப்போது பார்க்கப்போவதில்லை என்சைம் இயக்கவியல் பற்றிய எந்த தரமான புத்தகத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்திலும் மற்ற வரைபடங்கள் பற்றிய விரிவான தகவல் கிடைக்கும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி வினா கொடுக்க இருக்கிறேன் இப்போது நாம் தெரிந்துகொண்ட கருத்துக்களை வைத்து இந்த வினாவிற்கு விடைகாண வேண்டும் சுருக்கமாக இந்த ஐந்தாவது சொற்பொழிவில் நாம் தொழிற்சாலைகளில் உபயோகிக்கப்படும் சில என்சைம்களை பற்றி பார்த்தோம் பிறகு அந்த என்சைம் எவ்வாறு ஒரு பயோரியாக்டர் இல் உபயோகித்து நமக்குத் தேவையான விளைபொருள் உருவாக்கலாம் என்பதை பார்த்தோம் பிறகு என்ஜாய் மின் இயக்கவியல் பற்றி தெரிந்துகொண்டோம் மைக்கேலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் நிறுவுதலை பார்த்தோம் இதில் 2 அளவுகோல்கள் vm மற்றும் Km பார்த்தோம் பிறகு மோநாடு ஈக்குவேஷன் இல் வளர்ச்சி விகிதம் மாறுதல்கள் சப்ஸ்டிரேட் கான்சன்ட்ரேசன் சார்ந்து உள்ளதைப் போல் இங்கே என்சைம் வால்யூமெட்ரிக் விகிதம் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் சார்ந்து உள்ளது பிறகு நாம் vm மற்றும் Km ஐ சப்ஸ்டிரேட் கான்சன்ட்ரேசன் நேரத்தின் மாறுதல்கள் மூலம் ஒரு பேட்ச் அமைப்பில் லைன்வீவர் பர்க்கி பிளாட் மூலம் கண்டுபிடிக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டோம் நீங்கள் இப்போது தெரிந்துகொண்ட கருத்துக்களை வைத்து ஒரு மூடிய முனையுள்ள வினாவிற்கு விடை காண முயற்சியுங்கள் நான் அடுத்த சொற்பொழிவில் எவ்வாறு இதன் விடையை காண்பது என்று உங்களுக்கு கூறுகிறேன் இதன் கேள்வி இவ்வாறு ஒரு தொழிற்சாலை விஞ்ஞானி எவ்வாறு புதிய முறை வைத்து வளர்ச்சியின் போது செல்களின் கல்ச்சர்களினால் உருவாகும் நச்சை வெளியேற்றலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அவர் குறிக்கோள் செல்களின் விளைச்சலைப் பெருக்கி நச்சுத் தன்மையை குறைத்து வளர்ச்சி திரவியத்தை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் இதில் உருவாகும் நச்சு அதன் கன்சன்ட்ரேஷன் 7 5 மில்லிமோலார் கீழ் இருந்தால் செல்களின் வளர்ச்சியை பாதிப்பதில்லை இவர் ஆராயும் இந்த நச்சு நச்சு X ரகசியமாக வைக்க வேண்டிய காரணத்தால் இவ்வாறு பெயரிட்டுள்ளார் இந்த நச்சு X என்சைம் E அதுவும் ரகசியம் ஆல் முறிக்கப்படும் இந்த முறிவை 30 டிகிரி சென்டிகிரேட் 7 2 பி எச் இல் பேட்ச் நிலையில் ஆராயப்பட்டு கீழ்க்கண்ட தகவல் சேகரிக்கப்பட்டது எக்ஸின் நேரத்துடன் கிடைக்கும் நேரத்தை சார்ந்த வேறுபாடு இது X இங்கே சப்ஸ்டிரேட் இதன் முறிவை தான் நாம் இங்கு ஆராய்கிறோம் இது நமக்கு ஐந்து புள்ளிகளை கொடுத்துள்ளது நேரம் ஜீரோவாக உள்ள பொழுது 20 மில்லிமோலர் நேரம் பத்து உள்ள பொழுது 17 7மில்லிமோலர் இந்த கேள்வியின் முதல் பாகம் பாகம் a இந்த என்சைம் முறிவிற்கு மைக்கேலிஸ் மென்டென் அளவுகோல்கள் ஐ உறுதி செய்யுங்கள் இதன் இரண்டாம் பாகம் பாகம் b ஒட்டுமொத்த என்சைம் கன்சன்ட்ரேஷன் மூன்று மடங்காக ஆனால் திரவியத்தில் அதாவது மீடியம் மில் நச்சு X இன் அளவு 30 நிமிடத்திற்கு பிறகு எவ்வளவு இருக்கும் நான் என் சொற்பொழிவை இந்த இடத்தில் நிறுத்திக் கொள்கிறேன் மீண்டும் உங்களை சொற்பொழிவு ஆறில் சந்திக்கிறேன்